இன்று நம்முடைய பாடக்கோப்பின் இரண்டாவது விரிவுரைக்குச் செல்வோம் கடந்த விரிவுரையில் நாம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் அதன் உள்ளடக்கம் நிலைமாற்றியின் முக்கியத்துவம் நிலைமாற்றிக்கு தர்க்க உறவோடு உள்ள தொர்பு மற்றும் டயோடை சுவிட்ச் ஆக பயன்படுத்துவது ஆகியவற்றைக் கண்டோம் மேலும் டயோடை சுவிட்ச் ஆக கொண்டு அண்டு மற்றும் ஆர் லாஜிக்கை உருவாக்க முடியும் என்பதையும் பார்த்தோம் அதே சமயம் டயோடை உபயோகப்படுத்தி இன்வெர்ட்டர் அல்லது நாட் லாஜிக்கை உருவாக்க முடியுமா என்ற கேள்வியும் நம்முள் எழுந்தது நம்முடைய பொதுவான புரிதலின்படி அது முடியாது என்றும் இன்வெர்ட்டர் அல்லது நாட் லாஜிக்கை டிரான்சிஸ்டரால் உருவாக்க முடியும் என்பதையும் அறிந்து கொண்டோம் ஆக இன்றைய விரிவுரையில் டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆக எவ்வாறு பயன்படுகிறது என்பதைத் தெரிந்து கொள்வோம் மேலும் அதன் உள்ளீடு வெளியீடு பண்பியல்புகள் மற்றும் இரைச்சல் விளிம்பு டிரான்சிஷன் அகலம் தருக்க ஊசலாடல் ஃபேன் அவுட் ஆகிய டிரான்சிஸ்டர் அளவுருக்களையும் பார்க்கலாம் இப்பொழுது டிரான்சிஸ்டர் கொண்டு உருவான இன்வெர்ட்டரின் அடிப்படைச் சுற்று பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்லைடின் இடது புறத்தில் உள்ள என் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் N Bipolar Junction Transistor அடிமனை பெறுதி மற்றும் உமிழி ஆகிய குறைக்கடத்திப் பகுதிகளைக் காணலாம் பெறுதி ஆனது Rc எனும் பெறுதி தடையம் வழியாக 5 வோல்ட் மின்னழுத்தம் கொண்ட நேர்மறை மின் வழங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதைப்போல் அடிமனையும் அதன் தடையம் RB மூலமாக Vin எனப்படும் உள்ளீடு மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே பெறுதி மூலம் வெளியீடு எடுக்கப்படுகின்றது தற்போது இத்தகைய அடிப்படைச் சுற்று கட்டமைப்பை ஆய்வு செய்து Vin வெர்சஸ் Vout இயல்புகளை வரைய முயல்வோம் அதன்கண் வரைபடத்தின் எக்ஸ் ஆக்சிஸ் உள்ளீடு மின்னழுத்தம் ஆகவும் ஒய் ஆக்சிஸ் வெளியீடு மின்னழுத்தம் ஆகவும் எடுத்துக் கொள்வோம் தொடக்கத்தில் Vin 0 ஆக இருக்கும் பட்சத்தில் டிரான்சிஸ்டர் அணைத்து வைத்த நிலைக்குச் செல்லும் அப்பொழுது பெறுதி மின்னோட்டமும் 0 ஆக இருக்கும் எனவே Vout ஆனது Vcc மைனஸ் IcRc என அமையும் Vout VCC ICRC எனவே Ic 0 ஆக இருப்பதால் இங்கு நமக்கு கிடைக்கும் மின்னழுத்தம் ஆனது 5 வோல்ட் மதிப்புள்ள Vcc ஆகும் இம்மின்னழுத்தம் அதிகபட்ச மின்னழுத்தம் வரை தொடரும் அதாவது அடிமனை உமிழி சந்தி பார்வேர்ட் பையாஸ் ஆகும் வரை இந்நிலையில் டிரான்சிஸ்டர் மின்சாரம் கடத்த தொடங்கும் இந்த அதிகபட்ச மின்னழுத்தத்தை VIL அதாவது தாழ் நிலை உள்ளீடு மின்னழுத்தமாகக் கருதப்படும் மேலும் இந்த VILக்கு கீழே உள்ள மின்னழுத்தத்தையும் தாழ்வாக அதாவது லாஜிக் லோ வாகவே கருதப்படும் எனென்றால் இந்த வகையான தாழ்நிலை உள்ளீடு மின்னழுத்தத்திற்கு வெளியீட்டின் பக்கத்தில் நமக்கு உயர் மின்னழுத்தம் கிடைக்கிறது ஆக இது ஒரு இன்வெர்ட்டர் செயலாக்கம் எனலாம் அப்படியெனில் உள்ளீடு உயர்நிலையாக இருந்தால் வெளியீடு தாழ்நிலையாக கிடைக்குமா என்பதைப் பார்க்கலாம் நாம் முன்பு கண்டது போல அதிகபட்ச புள்ளி VIL வரை உள்ளீடு தாழ் நிலையாக கருதப்படுகிறது பிறகு டிரான்சிஸ்டர் மின்சாரம் கடத்தத் தொடங்கியதும் அது கட் ஆஃப் பகுதியிலிருந்து ஆக்டிவ் பகுதிக்கு நுழைகிறது அதே சமயம் Ic யின் மதிப்பு உயர உயர Vout எனும் வெளியீடு மின்னழுத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வீழ்ச்சி ஏறக்குறைய நேர்கோடாக இருக்கும் இந்த உறவைப் பிறகு பார்க்கலாம் இங்கு அடிமனையில் மின்னழுத்தம் அதிகரிக்கப்படுகிறது எனவே IB அதிகரிப்பதன் படி IC யும் அதிகரிக்கிறது ஆக்டிவ் பகுதியில் IC என்பது βIB என்னும் உறவில் இருக்கும் இந்த உறவு டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் பகுதியில் இருந்து சேச்சுரேஷன் பகுதிக்குச் செல்லும் வரை தொடரும் அதாவது அடிமனை பெறுதி சந்தி மற்றும் அடிமனை உமிழி சந்தி பார்வேர்டு பையாஸ் ஆகும் வரை இந்த நிலையில் மின்னழுத்தத்தின் மதிப்பு எவ்வளவு தோராயமாக 0 2 0 1 வோல்ட் இது நீங்கள் உபயோகப்படுத்தும் டிரான்சிஸ்டரைப் பொறுத்து மாறலாம் உள்ளீட்டுப் பக்கத்தின் இந்த குறைந்தபட்ச மின்னழுத்தம் தான் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் பகுதிக்குச் செல்வதற்கு தேவையான மின்னழுத்தம் ஆகும் உள்ளீடு மின்னழுத்தம் இதை விட அதிகமாக இருப்பின் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் பகுதிக்குச் சென்றுவிடும் புரிகிறதா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் Vin எனும் உள்ளீடு மின்னழுத்தம் VIL ஆக இருக்கும் போது டிரான்சிஸ்டர் மின்சாரம் கடத்தத் தொடங்கும் அப்போது அது ஆக்டிவ் பகுதியில் இருக்கும் உள்ளீடு மின்னழுத்தம் Vin ஐ அதிகரிக்க அதிகரிக்க அடிமனை மின்னோட்டமும் அது தொடர்புடைய பெறுதி மின்னோட்டமும் அதிகரிக்கும் இதன் பயனாக Vout உயர் நிலையிலிருந்து வீழ ஆரம்பித்து டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் பகுதிக்குச் செல்லும் வரை தொடரும் அதன்பிறகு உள்ளீடு மின்னழுத்தம் எவ்வளவு உயர்த்தினாலும் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் பகுதியில் தான் நிலையாக தங்கும் இந்த மின்னழுத்தத்தைத் தான் VIH என்கிறோம் உள்ளீடு VIH ஆக இருக்கும் போது வெளியீடு மின்னழுத்தம் இங்கு காண்பதைப் போல் 0 2 0 1 வோல்ட் என குறைந்த மதிப்பில் இருக்கிறது எனவே வெளியீடு தாழ் நிலையில் உள்ளதை அறியலாம் ஆக VIH ஐ தாண்டிய எந்தவொரு உள்ளீடு மின்னழுத்தமும் வெளியீட்டில் தாழ் நிலையைத் தரவல்லது இன்னொரு வழியில் கூற வேண்டுமானால் Vin VIH ஆகவோ அல்லது அதை விட அதிக மதிப்பிலோ இருந்தால் உள்ளீடு லாஜிக் ஹை ஆக நடத்தப்படும் ஆக இங்கு உள்ளீடு வெளியீடு இடையே இன்வெர்ட்டர் உறவு இருப்பதைக் காணலாம் இங்கு இன்னும் வேறு இரண்டு வகையான மின்னழுத்தங்கள் உள்ளன அவை VOL VOH VOL என்பது லாஜிக் லோ மின்னழுத்தமாக கருதப்படும் வெளியீட்டு மின்னழுத்தம் VOL ஆக இருந்தாலும் அல்லது அதை விட குறைந்ததாக இருந்தாலும் லாஜிக் லோ மின்னழுத்தம் எனக் கொள்ளப்படும் அதே போல் வெளியீட்டு மின்னழுத்தம் VOH ஆகவோ அதை விட உயர்ந்ததாகவோ இருப்பின் லாஜிக் ஹை என்று நடத்தப்படும் இங்கு இன்வெர்ட்டரின் பண்பியல்புகளைக் காணலாம் மேலும் இதற்கு டிரான்சிஸ்டரின் உள்ளீடு வெளியீடு பண்பியல்புகளுடன் தொடர்பு இருப்பதையும் உணரலாம் சரி இப்போது இந்த டிஜிட்டல் லாஜிக் சுற்று எவ்வாறு வேலைசெய்கிறது என்பதைப் புரிந்துகொள்வதற்காக ஒர் அளவறி பகுப்பாய்வு செய்து பார்க்கலாம் அதற்கு எதுவாக நாம் சில மதிப்புகளை எடுத்துக் கொள்வோம் RB 10 கிலோ ஓம் RC 1 கிலோ ஓம் டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட ஈட்டம் β 50 இங்கு βF என்பது பீட்டா பார்வேர்டு மற்றும் βR என்பது பீட்டா ரிவர்ஸ் இவைப் பற்றி பின்னர் பார்க்கலாம் அடுத்தாக VBE அதாவது டிரான்சிஸ்டர் ஆன் நிலையில் இருக்கும் போது அதனுடைய மின்னழுத்தம் 0 7 வோல்ட் ஆக எடுத்துக் கொள்வோம் டிரான்சிஸ்டரானது சேச்சுரேஷன் பகுதிக்குச் செல்லும் போது மின்னழுத்தத்தில் சிறிது உயர்வு இருக்கும் ஆனால் இது ஒரு தோராய பகுப்பாய்வு என்பதால் இந்த சிறிய மின்னழுத்த உயர்வை கணக்கில் கொள்ளாமல் சேச்சுரேஷன் நிலையிலும் 0 7 வோல்ட் என்றே எடுத்துக் கொள்வோம் அதாவது VBE VBE 0 7 வோல்ட் அடுத்து VCE 0 2 வோல்ட் இதுவும் Vin உயரும் போது சிறிது குறையும் இவைகளைக் கொண்டு அதன் பண்பியல்புகளைக் காணலாம் முதலில் மின்னழுத்த வீழ்ச்சி எந்த புள்ளியில் தொடங்குகிறது என்பதைக் கண்டுபிடிப்போம் இந்த விஷயத்தில் VIL என்பது கட் ஆஃப் பகுதியிலிருந்து ஆக்டிவ் பகுதிக்கு மாறும் கணத்தில் உள்ள மின்னழுத்தம் ஆகும் அதன் மதிப்பை நாம் ஏற்கனவே எடுத்துக் கொண்டதன் படி 0 7 வோல்ட் ஆகும் எனவே இதனுடைய அச்சுத்தொகுப்பு 0 7 வோல்ட் 5 வோல்ட் ஆகும் இதைத்தான் நமது பகுப்பாய்வுக்கு எடுத்துக் கொள்ளவிருக்கிறோம் வரைபடத்தில் இந்த புள்ளியின் பெயர் கட் ஆஃப் விளிம்பு அதாவது இந்த விளிம்பில் தான் கட் ஆஃப் பகுதியிலிருந்து வெளியேற தொடங்குகிறது அடுத்து அது ஆக்டிவ் பகுதியில் நுழையும் போது என்ன மாற்றங்கள் நடக்கின்றன என்பதைப் பார்ப்போம் ஆக்டிவ் பகுதியில் நழைந்தவுடன் மின்னோட்டம் இந்த இரண்டு வளையங்களில் பாய்வதை நீங்கள் காணலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட வளைவிற்கு கிர்ச்சாஃப் மின்னழுத்த சட்டத்தைப் பொருத்தி பார்த்து அளவறி பகுப்பாய்வு செய்வோம் அதன்படி இந்த வளைவில் இருந்து நாம் IB யின் மதிப்பைக் கீழ்க்கண்டவாறு அறிகிறோம் IB Vin - VBERB இதில் Vin - VBE என்பது மீதமுள்ள மின்னழுத்த டிராப் ஆகும் இப்போது ஆக்டிவ் பகுதியில் IC என்பது βF IB ஆகும் அதாவது IC βF IB இனி இந்த வளைவில் கே பொருத்திப் பார்ப்போம் இந்த 5 வோல்ட் மின்னழுத்தத்தைத் தான் Vcc என்று நாம் முன்பு சொல்லியிருந்தோம் இதை இனி பொதுவாக Vcc என்று குறிப்பிட்டுக் கொள்வோம் ஏனென்றால் 5 வோல்ட் தவிர வேறு ஏதாவது மின்னழுத்தத்திற்கு மாற்ற வேண்டும் என்று தேவைப்பட்டால் கூட மாற்றிக் கொள்ளலாம் ஆக Vout என்பது VCC மைனஸ் ICRC ஆகும் இதில் IC என்பதை βFIB என்று மாற்றிடலாம் அதாவது Vout VCC ICRC VCC βFIBRC மேற்சொன்ன IB சமன்பாட்டை ஒன்றாம் சமன்பாடு என்றும் Vout சமன்பாட்டை இரண்டாம் சமன்பாடு என்றும் வைத்துகொள்வோம் இரண்டையும் இணைத்தால் நமக்கு Vout VCC βFRCVin - VBERB என்று கிடைக்கும் ஆக டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் பகுதியில் இருக்கும் வரை மேற்சொன்ன Vout உறவைத் தான் தொடரும் இந்த சமன்பாட்டில் Vout மற்றும் Vin தவிர மற்றவை அனைத்தும் நிலையானவைகள் Vin உயரும் போது VBE ல் சிறிது மாற்றம் ஏற்படும் ஆனால் இது தோராய கணக்கிடுதல் என்பதால் இச்சிறிய மாற்றத்தை நிராகரித்து விடலாம் இன்படி Vout மற்றும் Vin க்கான உறவு ஒரு நேர்கோட்டு உறவாக புலப்படுகிறது நேர்க்கோட்டின் எதிர்மறை சாய்வு மைனஸ் βFRCRB என்பது இச்சமன்பாட்டின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் இப்போது நமக்கு வேகமான மின்னழுத்த வீழ்ச்சி வேண்டுமென்றால் இந்த சுற்று பெரும்பாலும் இரண்டு நிலையான சுவிட்ச் நிலைகளில் அதாவது லாஜிக் லோ அல்லது லாஜிக் ஹை என்னும் ஏதாவது ஒன்றில் இருக்க வேண்டும் அதற்கு இந்த டிரான்சிஷன் அல்லது ஆக்டிவ் பகுதியின் அகலம் முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் இதை அடிமனை தடையம் RB யை விட பெறுதி தடையம் RC யின் மதிப்பைக் கூடுதலாக கொள்வதன் மூலம் அடையலாம் ஆனால் RC மதிப்பை உயர்த்தினால் சுற்றின் மின்னோட்ட விநியோக திறன் அதாவது Ic பாதிப்படைந்து மற்ற சுற்றுகளுடன் இணைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இதைப் பற்றி இன்றைய விரிவுரையிலேயே பின்னர் காண்போம் எந்த ஒரு வடிவமைப்பைப் பற்றி பேசினாலும் இழந்துபெறல் என்பது கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட விவாதத்தில் நாம் எடுத்துக் கொள்வது இச்சுற்றில் ஒரு நேர்க்கோட்டு உறவும் ஆக்டிவ் பகுதியில் எதிர்மறை சாய்வும் இருக்கிறது என்பதைத் தான் அடுத்ததாக சேச்சுரேஷன் பகுதியைப் பார்க்கலாம் சுற்று எந்தக் கணத்தில் சேச்சுரேஷன் பகுதியை நுழையத் தொடங்குகிறது என்பதைத் தெரிந்து கொள்ள நாம் ஆர்வம் கொண்டுள்ளோம் ஆக்டிவ் பகுதியில் இருக்கும் வரை மின்னழுத்த வீழ்ச்சி எதிர்மறை சாய்வுடன் நேர்க்கோடாக இருந்ததை கடந்த ஸ்லைடில் கண்டோம் ஆக இந்த குறிப்பிட்ட புள்ளியை சேச்சுரேஷன் விளிம்பாக நாம் வரையறுக்கிறோம் இந்த சேச்சுரேஷன் விளிம்பில் நுழைய முற்படும் வரை கடந்த சமன்பாட்டைத் தான் பின்பற்றுகிறது எப்போது சேச்சுரேஷன் பகுதியில் நழைந்ததோ அதன்பிறகு நேர்கோட்டு உறவு என்பது மறைந்துவிடும் Vout ஆனது சேச்சுரேஷன் விளிம்பில் நுழையத் தொடங்கும் போது VCE என்றாகிறது அதே நேரம் பெறுதி மின்னோட்டமான Ic யுடன் எண்ட் ஆஃப் சேச்சுரேஷன் என்று கீழ்க்குறியிட்டு IC என்று வரையறுக்கிறோம் எனவே சேச்சுரேஷன் விளிம்பில் IC ஆனது Vcc - 0 2Rc என மாறும் இங்கு Vcc 5 வோல்ட் மற்றும் Rc 1 கிலோ ஓம் என எடுத்துக்கொண்டால் 4 8 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் நமக்குக் கிடைக்கும் இச்சமன்பாட்டின் படி Rc மதிப்பைக் கூட்டினால் மின்னோட்ட மதிப்பு குறையும் இதைப் பற்றி வேறு பல சந்தர்ப்பங்களில் பார்ப்போம் எனவே இது போன்ற சூழ்நிலைகளை ஆராயாமல் நாம் நினைத்தவாறு எல்லாம் மதிப்பினை மாற்ற இயலாது Vout VCE IC VCC - VCERC 5 0 096mA Vin VBE IB RB 0 66V இப்போது அடிமனை மின்னோட்டமான IB இன்னும் ஆக்டிவ் பகுதியில் இருந்து கொண்டு சேச்சுரேஷன் பகுதிக்கு நுழைய முற்படுகிறது என்பதால் சேச்சுரேஷன் விளிம்பில் IB ஐப் பின்வருமாறு எடுத்துக் கொள்ளலாம் IB அதாவது IB என்ட் ஆஃப் சேச்சுரேஷன் ICβF எனவே 4 8 50 0 096 மில்லி ஆம்பியர் சரி அதே நேரத்தில் Vin என்னவாக இருக்கும் சுற்றின் அடிமனை உமிழி சந்தி வளைவில் கே பயன்படுத்தினால் Vin என்பது VBE மற்றும் அடிமனை உமிழி டிராப் கொண்டதாகக் கிடைக்கும் இப்போது Vin VBE IB RB எனும் சமன்பாட்டில் VBE 0 7 வோல்ட IB 0 096 மற்றும் RB 10 என பொருத்திப் பார்த்தால் Vin 1 66 வோல்ட்டாகக் கிடைக்கிறது ஆக சேச்சுரேஷன் விளிம்பின் அச்சுத் தொகுப்பு 1 66 வோல்ட் 0 2 வோல்ட் என எடுத்துக் கொள்ளலாம் எனவே Vin மதிப்பு 1 66 வோல்ட் க்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக சுற்று சேச்சுரேஷன் பகுதியில் இருக்கும் இதிலிருந்து VIHன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளலாம் ஆக நான் கூற விரும்புவது என்னவென்றால் VIH என்பது இன்வெர்ட்டர் சுற்றிற்கு லாஜிக் ஹை உள்ளீடு கொடுப்பதற்கான குறைந்தபட்ச மின்னழுத்தம் ஆகும் இந்த லாஜிக் ஹை உள்ளீட்டிற்கு இன்வெர்ட்டரின் வெளியீடு லாஜிக் லோ வாக இருக்கும் இப்போது இரைச்சல் விளிம்பு டிரான்சிஷன் அகலம் மற்றும் தருக்க ஊசலாடல் ஆகிய சில முக்கியமான அளவுருக்களைப் பார்ப்போம் டிரான்சிஷன் அகலம் பற்றி எற்கனவே நான் கூறியிருந்தாலும் மீண்டும் முறையாக இவை அனைத்தையும் அறிமுகப்படுத்திக் கொள்வோம் இங்கே இடது பக்கத்தில் நீங்கள் ஒரு பொதுவான பிரதிநிதித்துவத்தைக் காண்கிறீர்கள் இது நாம் எடுத்துக்கொண்ட உதாரணத்திற்கு மட்டும் உரியது இல்லை இந்த கடினமானச் சொற்றொகுதிகளை எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு எளிய டிரான்சிஸ்டர் இன்வெர்ட்டர் சுற்றை எடுத்துக் கொண்டுள்ளோம் கடினமான சுற்றைப் பின்னர் எடுத்துக் கொள்ளலாம் இது தான் வெளியீட்டுப் பகுதி நாம் ஏற்கனவே பார்த்தபடி VOL என்பது தாழ்நிலை வெளியீட்டு மின்னழுத்தம் ஆகும் மேலும் VOL ஐ விட குறைவான எந்த மின்னழுத்தத்தையும் நாம் லாஜிக் லோ வாக எடுத்துக் கொள்கிறாம் சென்ற உதாரணத்தில் இது 0 2 வோல்ட் ஆக இருந்தது இது தான் நிழலிட்ட பகுதி அதே போல VOH என்பது உயர்நிலை வெளியீடு கிடைப்பதற்கான குறைந்தபட்ச மின்னழுத்தம் VOH ஐ விட உயர்வான எந்த மின்னழுத்தத்தையும் நாம் லாஜிக் ஹை ஆக கருதுகிறோம் உதாரணமாக அங்கு VOH 5 வோல்ட்டாக இருந்தது எனவே 5 மற்றும் அதற்கு மேற்பட்ட வோல்ட்டை நாம் எந்த வித குழப்பமுமின்றி லாஜிக் ஹை ஆக எடுத்துக் கொண்டோம் இந்த VOH மற்றும் VOL இடைப்பட்ட வேறுபாட்டைத் தான் நாம் தருக்க ஊசலாடல் என்கிறோம் இப்போது உள்ளீட்டு பக்கத்தைப் பார்த்தால் என்ன நடக்கிறது VIL பற்றி முன்னர் நாம் இன்வெர்ட்டர் சுற்றில் பார்த்ததே எல்லா நிகழ்வுகளுக்கும் பொருந்தும் அதாவது 0 முதல் VIL வரை லாஜிக் லோ ஆக கருதப்படுகிறது இரைச்சல் மற்றும் பிற காரணங்களால் மின்னழுத்தம் குறைவாக அதாவது VIL ஐ விட குறைவாக இருந்தால் அதை லாஜிக் லோ வாக எடுத்துக் கொள்கிறோம் மற்றும் உள்ளீட்டுப் பக்கத்தில் VIH ஐ விட உயர்வாக உள்ள எந்த ஒரு மின்னழுத்தத்தையும் லாஜிக் ஹை ஆக கருதுகிறோம் சென்ற உதாரணத்தில் VIH 1 66 வோல்ட் இதற்கு மேற்பட்ட எந்த ஒரு மின்னழுத்தத்தையும் நாம் லாஜிக் ஹை ஆக கொள்கிறோம் அதற்கான வெளியீடு லாஜிக் லோ வாக இருக்கும் VIL மற்றும் VIH க்கு இடைப்பட்ட வேறுபாட்டை டிரான்சிஷன் அகலம் என்கிறோம் அது நேரம் கட்டம் அல்லது காலம் எதுவாகவும் இருக்கலாம் இந்த சொற்களை மீண்டும் ஒரு முறை நன்றாக புரிந்து கொண்ட பின் இரைச்சல் விளிம்பு பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இரைச்சல் விளிம்பு தாழ்நிலை என்பது VIL மைனஸ் VOL ஆகும் இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் VIL வரை நாம் லாஜிக் லோ வாக கருதிக் கொள்கிறோம் இந்த இன்வெர்ட்டரை ஒரு வேளை இதை ஒத்த வேறொரு இன்வெர்ட்டர் சற்றுடன் அடுத்த கட்டத்தில் இணைத்திருக்கும் பட்சத்தில் இது லாஜிக் லோ ஆக இருந்தால் வெளியீட்டு மின்னழுத்தம் எவ்வளவு கொடுக்கும் 0 2 வோல்ட் அல்லது அதற்கு குறைவானது ஆனால் அதிகபட்சம் 0 2 வோல்ட் தான் இப்போது சில இரைச்சல் சுற்றில் நுழைகிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் எனவே 0 1 வோல்ட் மற்றும் 0 1 வோல்ட் இரைச்சலுடன் சேர்ந்து வெளியீட்டில் 0 2 வோல்ட் ஆக இருக்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை ஒரு வரைபடத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இதோ இந்த சுற்று வேறொரு இன்வெர்ட்டர் அல்லது கேட் போன்ற சாதனுடத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே அதிகபட்சம் 0 2 வோல்ட் உள்ளது அதாவது நான் லாஜிக் லோ வாக எடுத்துக் கொள்கிறேன் 2 வோல்ட்டை விட குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் இங்கு 0 2 வோல்ட் எடுத்துக் கொள்ளப்படுகிறது சரி இப்போது கூடுகை இரைச்சல் சுற்றில் நுழைகிறது ஆக இங்கு லாஜிக் லோ ஆக நடத்துவதற்கு எதுவரைக்கும் இரைச்சலை அனுமதிக்கலாம் என்பதே மையக் கருத்து லாஜிக் லோ ஆக நிர்மாணிக்க அதிகபட்ச மின்னழுத்தம் 0 7 வோல்ட் ஆகும் இது 0 2 வோல்ட் லாஜிக் லோ ஆக இருக்கும் போது வெளியீடு உயர்வாக இருக்கும் ஆக இங்குள்ள வித்தியாசம் இரைச்சலாக ஏற்றுக் கொள்ளப்படும் நேர்மறை துருவமுனைப்புடன் சேர்க்கப்பட்ட அதிகபட்ச மின்னழுத்தம் இதே எதிர்மறை மதிப்பாக இருந்தால் எடுத்துக் காட்டாக 0 2 வோல்ட் மைனஸ் 0 1 வோல்ட் இரைச்சல் என்றால் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் நேர்மறை துருவமுனைப்பாக இரைச்சல் வரும்போது இந்த விஷயத்தைத் தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே 0 7 - 0 2 0 5 வோல்ட் என்பதைத் தான் நாம் இரைச்சல் விளிம்பு தாழ்நிலை என்று பொதுவாக கூறுகிறோம் 5V NMH VOH - VIH 5 34V இதைப் போல தான் இரைச்சல் விளிம்பு உயர்நிலை ஆகும் வெளியீடு VOH எனும் லாஜிக் ஹை ஆக இருக்கும் போது உள்ளீடு பக்கத்தில் இதனை லாஜிக் ஹை யாக நடத்த வேண்டும் ஒரு வேளை இப்போது நேர்மறை துருவமுனைப்புடைய இரைச்சல் கூடுகையில் அது VOH ப்ளஸ் இரைச்சல் மதிப்பு என்றாகும் இது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்மறை துருவமுனைப்புடைய இரைச்சல் என்றால் அது VOH மைனஸ் இரைச்சல் என்றாகி VOH மதிப்பை விட கீழிறங்கி VIH ஐ தாண்டிவிட்டால் உள்ளீட்டை உயர்நிலையாக இனி கருத முடியாது இது குறிப்பிடத்தக்க பிரச்சனை ஆகும் ஆக VOH மைனஸ் VIH என்பது தான் இரைச்சல் விளிம்பாகும் அதாவது இதற்கு நம்மால் இடமளிக்க முடியும் அதன்படி இந்த இரண்டு சொற்றொகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளது நாம் எடுத்துக் கொண்ட உதாரணத்தின் படி VOH மைனஸ் VIH என்பது 5 வோல்ட் மைனஸ் 1 66 வோல்ட் 3 34 வோல்ட் ஆகும் எனவே டிரான்சிஷன் அகலம் என்பது VIH மைனஸ் VIL மற்றும் தருக்க ஊசலாடல் என்பது VOH மைனஸ் VOL எனப்படும் இவை அனைத்தும் பொதுவான வரையறைகள் அதாவது இது எல்லா வகையான லாஜிக் குடும்பத்துக்கும் அதன் தொடர்புடைய கேட்டிற்கும் பொருந்தும் 96V Logic swing VOH VOL 5 - 0 8V இப்போது ஃபேன் அவுட் என்று அழைக்கப்படும் இன்னொரு முக்கியமான சொற்றொகுதியுடன் இத்தலைப்பை முடித்துக் கொள்வோம் நாம் பார்த்துக் கொண்டிருந்த அதே உதாரணத்தையும் இரைச்சல் விளிம்பையும் அடுத்த நகர்வுக்கு எடுத்துக் கொள்வோம் இதோ இங்கே நீங்கள் காண்பது டிரான்சிஸ்டர் கேட் ஆனது தனிமையில் இயங்காது நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான கேட்களை ஒருங்கே கொண்டு இயங்கும் தொகுப்புச் சுற்று பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள இன்வெர்ட்டர் இது போல் பல இன்வெர்ட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது இவை உள்ளீடு பகுதி இயக்கி மற்றும் இவை அனைத்தும் சுமைகள் சுமை 1 சுமை 2 எனவே இச்சுற்றுடன் எத்தனை சுமைகள் இணைக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்போம் எனவே உள்ளீட்டில் லாஜிக் ஹை இருந்தால் இங்கு வெளியீட்டில் லாஜிக் லோ கிடைக்கும் அதாவது 0 2 வோல்ட் அல்லது அதை விட குறைவான ஒன்று இந்த குறைவான மின்னழுத்தம் காரணமாக எந்த ஒரு சுமை டிரான்சிஸ்டரும் மின்சாரம் கடத்தாது ஆக எந்த ஒரு மின்னோட்டமும் உருவப்படாததால் இச்சுற்றுடன் பல சுமை டிரான்சிஸ்டர்களையும் சுமை கேட்களையும் சுமை இன்வெர்ட்டர்களையும் எந்த வித சிரமுமின்றி இணைக்கலாம் புரிந்ததா ஆனால் இயக்கிக்கான உள்ளீடு குறைவாக இருக்கும்போது சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது திரையில் நீங்கள் பார்க்கும் இது தான் இயக்கிக்கான உள்ளீடு அது லாஜிக் லோ ஆக இருக்கும் போது வெளியீடு லாஜிக் ஹை ஆக இருக்கும் இதன் குணாதிசியங்களை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த லாஜிக் ஹை வெளியீட்டை நாம் பல கேட்களுடன் இணைத்துள்ளோம் அதனால் இவை அடிமனை மின்னோட்டத்தை உருவுகின்றது இந்த திசையில் மின்னோட்டம் இல்லை என்றாலும் இந்த திசையில் மின்னோட்டம் இருக்கும் அதனால் IcRC டிராப் ஏற்படும் இதுபோன்று அதிகமான இணைப்பு இருப்பின் அதிகமான மின்னோட்டமும் அதனால் அதிகமான டிராப்பும் இருக்கும் அதாவது அது 5 வோல்ட் மதிப்பிலிருந்து தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதற்கும் ஒரு வரம்பு உள்ளது கடந்த உதாரணத்தில் அந்த வரம்பு 1 66 வோல்ட் என கண்டோம் ஆக இந்த 1 66 வோல்ட்டை விட மின்னழுத்தம் குறைந்தால் அது லாஜிக் ஹை ஆக சொல்ல முடியாது இச்சுற்றும் சுமையும் ஆக்டிவ் பகுதியில் நுழைந்து விடும் IC VCC - VoutRC 5 - 1 34 mA ஆக இந்த விஷயம் தான் எத்தனை கேட்களை இணைக்க முடியும் என்பதைத் தீர்மானிக்கும் இவ்வாறு தான் நாம் ஃபேன் அவுட்டைக் கணக்கிடுகிறோம் நமது இந்த வரம்புக்குட்பட்ட வழக்கில் VIH 1 66 வோல்ட் ஆக இருப்பதால் இயக்கி வழங்கும் மின்னோட்டத்தை பின் வருமாறு கணக்கிடலாம் அதாவது VCC மைனஸ் VoutRC என்பது 5 1 661 கிலோ ஓம் 3 34 மில்லி ஆம்பியர் எனவே இது தான் மின்னழுத்தம் 1 66 வோல்ட்டிற்கு கீழ் செல்லாமல் இருந்தால் இயக்கி வழங்குகின்ற அதிகபட்ச மின்னோட்டம் ஆகும் 66 வோல்ட்டிற்கு கீழ் சென்றால் அதை லாஜிக் ஹையாக கருத முடியாது சுமை கேட்டைப் பொறுத்தவரை அது லாஜிக் ஹை யாக இருந்தால் எவ்வளவு மின்னோட்டம் உருவும் என்பது நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் IB Vout - VBERB 1 79 ≈ 34 எனவே சுமை பெறுதி மின்னோட்டம் என்பது Vout மைனஸ் VBE RB எனப்படும் இங்கே அதற்குரிய மதிப்புகளைப் பொருத்தினால் 0 096 மில்லி ஆம்பியர் கிடைக்கிறது இது ஒரு சுமை கேட் எடுத்துக் கொள்கிற மின்னோட்டம் ஆகும் அப்படியெனில் எத்தனை சுமை கேட்களை உங்களால் இணைக்க முடியும் அதற்கு இயக்கி மின்னோட்டத்தை சுமை அடிமனை மின்னோட்டத்தால் வகுக்க வேண்டும் இங்கு நமக்கு 34 என்னும் மதிப்பு கிடைத்துள்ளது இது சற்று உயர்வான எண்ணிக்கை தான் இது தான் இந்த விரிவுரையின் கடைசி ஸ்லைடு ஆகும் ஆக இரைச்சல் விளிம்பின் விளைவுகள் என்ன முன்பு நாம் 1 66 வோல்ட்டிற்கு மின்னழுத்தத்தைக் கொண்டு வருவதைப் பற்றி பேசும் போது அங்கு இரைச்சல் விளிம்பு என்பது இல்லை ஒரு வேளை 1 66 வோல்ட் மட்டத்துக்கு கொண்டு வந்த பிறகு ஏதாவது இரைச்சல் எதிர்மறை துருவமுனைப்போடு உதாரணத்திற்கு மைனஸ் 0 1 வோல்ட் இணைந்தால் அதை லாஜிக் ஹை என்று இனி சொல்ல முடியாது இந்நிலைமை ஏற்படுகிறது என்றால் இங்கு இரைச்சல் விளிம்பு பூஜ்யமாக உள்ளது என்று அர்த்தம் எனவே ஒரு வேளை நீங்கள் இயங்கும் சூழலைப் பொறுத்து இரைச்சல் விளிம்பை வைத்திருக்க விரும்பினால் அதனையும் கணக்கீட்டில் ஒரு காரணியாக கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் 1 66 வோல்ட் என்பது வெறும் 1 66 வோல்ட் ஆக இருக்காது இனி 1 66 வோல்ட் ப்ளஸ் இரைச்சல் விளிம்பு என்றிருக்கும் உதாரணத்திற்கு இரைச்சல் விளிம்பு 0 5 வோல்ட் என்றால் முடிவு 2 16 வோல்ட் ஆகும் எனவே இயக்கியின் அதிகபட்ச மின்னோட்டம் என்பது Vcc மைனஸ் VoutRC ஆகும் ஆக இது VIH மற்றும் இரைச்சல் விளிம்பைக் கருத்தில் கொண்டுள்ளது 16V IC VCC - VoutRC 5 - 2 84 mA IB Vout - VBERB 2 15 mA N ICIB 19 4 ≈ 19 இதன்படி இயக்கியின் மின்னோட்ட மதிப்பு 2 84 மில்லி ஆம்பியர் ஆகும் மற்றும் சுமை பெறுதி மின்னோட்டம் ஆனது 2 16 மைனஸ் 0 7 வோல்ட்10 கிலோ ஓம் 0 15 மில்லி ஆம்பியர் இங்கு கிடைத்த மதிப்பை வைத்து கணக்கிடுகையில் 19 கேட்களை இணைக்க முடியும் என்பது தெரிகிறது கவனியுங்கள் 34 என்னும் பெரும் எண்ணிக்கை 19 என குறைந்துள்ளது ஆக இரைச்சல் விளிம்பு அதிகமாக இருந்தால் பல பிரச்சனைகள் வரக்கூடும் அதில் சிலவற்றை நாம் விவாதிக்கவில்லை மேலும் பீட்டாவை நாம் 50 என எடுத்துக் கொண்டோம் அது 40 ஆகவும் 30 ஆகவும் இருக்கலாம் தயாரிப்பைப் பொறுத்தும் ஒவ்வொரு டிரான்சிஸ்டரைப் பொறுத்தும் மாறுபடும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஒரு நிலையான மதிப்பை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த அளவுருக்கள் ஒவ்வொன்றும் மாறுபடலாம் அல்லது நீங்கள் அறியாமல் இருக்கலாம் எடுத்துக் காட்டாக VBE சரியாக 0 7 வோல்ட்டாக இருக்காது சிறிது மாறலாம் அது போல் மின் வழங்கியான Vcc 5 வோல்ட் ஆக இல்லாமல் 4 5 வோல்ட் ஆகவோ 5 5 வோல்ட் ஆகவோ இருக்கலாம் ஆக இந்த குறிப்பிட்ட வடிவமைப்புக்கு அதாவது 34 முதல் 19 வரை என்பது நடைமுறையில் 5 வரைக்கும் அல்லது தோராயமாக 5 வரைக்குமே கொண்டு வரலாம் இவை அனைத்தும் சில முக்கியமான கருத்துருக்கள் அனைத்தையும் உதாரணத்துடன் நாம் குறிப்பிட்டுள்ளோம் Refer Slide Time 3443 இவை அனைத்தும் குறிப்புகள் இதன் விரைவான சுருக்கத்தைக் காணலாம் நாட் லாஜிக்கிற்கு டிரான்சிஸ்டரை உபயோகப்படுத்தலாம் கட் ஆஃப் மற்றும் சேச்சுரேஷன் என்பது இரண்டு நிலைப்பு நிலைகள் உள்ளீடு வெளியீடு பண்பியல்புகளைக் கண்டோம் மற்றும் அதிலிருந்து சில அதிமுக்கியமான பொதுவாக்கப்பட்ட சொற்றொகுதிகளைப் பெற்றுள்ளோம் அவை இரைச்சல் விளிம்பு டிரான்சிஷன் அகலம் தருக்க ஊசலாடல் மற்றும் நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொண்டு அதில் சில மதிப்புகளைப் பொருத்தி அதன் முக்கியத்துவத்தைப் புரிந்து கொண்டோம் ஃபேன் அவுட் என்னும் இன்னொரு முக்கியமான அளவுரு பற்றியும் அதன் பொருள் மதிப்பு கணக்கீட்டு முறை ஆகியவைகளையும் பார்த்தோம்